டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் களின் மாடியுல் 28 க்கு வருக இன்டெக்ஸிங் மற்றும் ஹாஷிங் பற்றி நாங்கள் டிஸ்கஷிங் செய்து வருகிறோம் இது மூன்றாவது மாடியுல் அந்த கன்றினியேசன் கடைசி மாடியுல் இல் பேலன்ஸ்ட் பிஎஸ்டி மற்றும் குறிப்பாக 2 3 4 டிரீ எனப்படும் ஒரு மற்றும் வித்தியாசமான இன்லைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஐ விரைவாகப் பார்த்துள்ளோம் இது பி டிரீ B treeஐ புரிந்துகொள்வதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இந்த மாடியுல் இல் படிக்க விரும்புகிறோம் பி டிரீ ஐயும் விரைவாகப் பார்ப்போம் எனவே இப்போது பி டிரீ B tree முக்கிய டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்லது இன்டெக்ஸ் பைல் களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய முக்கிய டேட்டா ஸ்ட்ரக்சர் களில் ஒன்றாகும் எனவே பி டிரீ B tree இப்போது உள்ளது ஆர்டர் செய்யப்பட்ட இன்டெக்ஸ் களை நாங்கள் பார்த்தோம் இன்டெக்ஸ் ஆர்டர் பைல் களை நாங்கள் பார்த்துள்ளோம் அங்கு நீங்கள் இன்டெக்ஸ் பைல் ஐ பிரைமரி இன்டெக்ஸ் இல்ஒரு ஆர்டர் ப்படுத்தப்பட்ட முறையில் வைத்திருக்க முடியும் அதில் நீங்கள் இரண்டாம் லெவல் இன்டெக்ஸ் ஐ உருவாக்க முடியும் மேலும் ஆனால் இது விஷயங்களைச் செய்வதற்கான திறமையான வழி அல்ல ஏனெனில் பர்ஃபாமென்ஸ் வைத்திருக்கிறது பைல் குரோ ஆகும்போது டிகிரேட் ஆகும் பல ஓவர்ஃப்லோ மாடியுல் கள் உருவாக்கப்படும் என்பதால் நிச்சயமாக குரோ ஆகி கொண்டிருந்தால் நேச்சுரலி நீங்கள் உருவாக்கியிருப்பது நிச்சயமற்ற மதிப்புகள் குறித்த ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஐ பற்றி கூறுங்கள் மேலும் அந்த பக்கட் இல் அதிகமான ரெக்கார்ட் கள் இருந்தால் பின்னர் நேச்சுரலி நீங்கள் லிங்க் செய்யப்பட்ட பக்கட் களை வைத்திருக்க வேண்டும் எனவே முழு பைல் யும் அவ்வப்போது ரிஆர்கனைசேஷன் செய்வது தேவைப்படுகிறது இது மிகவும் காஸ்ட்லி அப்பயார் ஆகும் பி டிரீB treeஇன் மாறாக லோக்கல் மாற்றங்களுடன் சிறிய பிட்கள் மற்றும் பீஸ் களாக தானாகவே ரிஆர்கனைசேஷன் செய்யப்படுகிறது இன்சர்ட் களும் டெலிட் செய்தல்களும் நிகழும் போதெல்லாம் B டிரீB tree முழு பைல் ஐயும் ரிஆர்கனைசேஷன் செய்ய தேவையில்லை நிச்சயமாக மைக்ரோ ரிஆர்கனைசேஷன் செய்யும்போது அதற்குமேல் லிட்டில் பிட் ஸ்பேஸ் உள்ளது இன்சர்ட் மற்றும் டெலிட் செய்வதில் ஓவர் ஹெட் உள்ளது ஆனால் அதற்கு மேல் சிறிது இடைவெளி உள்ளது ஆனால் நாம் பெறும் நன்மையின் பேஸ் இல் அதை விட அதிகமாக நன்மை உள்ளது நன்மையை விட அதிகமாகும் தீமைகள் இருக்கின்றன மற்றும் பி டிரீB treeகள் மிகவும் எக்ஸ்டென்சிவெலி பயன்படுத்தப்படுகின்றன எனவே நாங்கள் டிஸ்கஸ் செய்த 2 3 4 டிரீஇன் கருத்தை நினைவில் வைத்து இந்த டயக்ராம் ஐ பாருங்கள் எனவே 2 3 4 டிரீ இல் வெவ்வேறு டைப் யான நோட் கள் உள்ளன 2 நோட் 3 நோட் மற்றும் 4 நோட் எனவே ஓரளவு மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு நோட் இருக்கக்கூடும் என்று நாங்கள் கூறினோம் அதில் பாயின்ட்இன் செய்யும் வித்தியாசமான சில்ரன் உள்ளனர் குறிப்பிட்ட நோட் யில் வெவ்வேறு கீ கள் எவ்வாறு ஆர்டர் செய்யப்படுகின்றன என்பதற்கான கண்டிஷன் கள் ஆகும் எனவே இங்கே நான் ஒரு B டிரீஇன் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐ காட்டுகிறேன் இது அடிப்படையில் இந்த பைல் ஐ உருவாக்கும் இன்டெக்ஸ் களின் அடிப்படையில் represent ரேப்பிரசன்ட் செய்ய முயற்சிக்கிறது எனவே இன்டெக்ஸ் ஆக்சுவலி பெயரை அடிப்படையாகக் கொண்டிருக்கலாம் எனவே இது உங்களிடம் உள்ள ரூட் நோட் மற்றும் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆகும் ஒவ்வொரு நோட் க்கும் 3 டேட்டா ஐட்டம் கள் மற்றும் 4 லிங்க் கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஐ நாங்கள் எடுத்து வருகிறோம் அது குறைவாக இருக்கலாம் ஆனால் அது அதிகமாக இருக்கலாம் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டுமே எனவே நீங்கள் பார்க்கிறபடி இந்த லிங்க் எங்களிடம் இருந்தால் மொஸார்ட்டின் இடதுபுறத்தில் மொஸார்ட்டை விடக் குறைவான அனைத்து கீ களும் கீழே உள்ள இந்த லிங்க் இல் கிடைக்கும் என்று அர்த்தம் இங்கே இருக்கும் லிங்க் மொஸார்ட்டை விட பெரியது மற்றும் வலதுபுறம் அனைத்து கீ களும் குறைவாக உள்ளது இப்போது எதுவும் இல்லை எனவே அவை இங்கே நிகழும் எனவே ஐன்ஸ்டீன் கோல்ட் பிராண்ட் Einstein Gold Brandt இவை அனைத்தும் இந்த நீளத்திற்கு வரும் என்பதை நீங்கள் காண முடியும் சீனிவாசன் சிங் வு Srinivasan Singh Wu இவை அனைத்தும் இந்த சைட் இல் வந்து மொஸார்ட் இந்த சைட் இல் வருகிறது இப்போது நான் இந்த நோட் ஐ பார்த்தால் அடுத்த லெவல் ஏற்றுகிறது இப்போது இந்த லிங்க் இல் ஐன்ஸ்டீனை விடக் குறைவான மதிப்புகள் உள்ளன ஏனெனில் இது ஐன்ஸ்டீனுக்கும் கோல்ட் க்கும் இடையிலான மதிப்புகளைக் கொண்டுள்ளது எனவே ஐன்ஸ்டீன் மற்றும் எல் செட் இவை கோல்ட் ஐ விட அதிகமான மதிப்புகள் எனவே இது ஒரு மற்றும் நீங்கள் பார்க்க முடிந்தபடி அனைத்து நோட் களும் 2 3 4 டிரீ டிஸ்கஷன் இன் முடிவில் நாங்கள் குறிப்பிட்டதைப் போலவே ஒரே மாதிரியாகக் காட்டப்பட்டுள்ளன ஆனால் அதற்கு வேரியாபில் நம்பர் என்ட்ரி கள் உள்ளது எனவே லிங்க் களின் எண்ணிக்கை n 2 மற்றும் n க்கு இடையில் உள்ளது எனவே n இங்கே 4 ஆகும் எனவே உங்களிடம் குறைந்தது இரண்டு என்ட்ரி கள் அல்லது அதிகபட்சம் 4 என்ட்ரி கள் வரை உள்ளன எனவே இது ஒரு B டிரீB treeஇன் அடிப்படை அப்சர்வ் டெபினிஷன் ஆகும் ரூட் இலிருந்து லீப் வரை அனைத்து பாதை களும் ஒரே லெந்த் கொண்டவை இது மீண்டும் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் இந்த பாதை கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் அவை அனைத்தும் இங்கே ஒரே நீளத்தைக் கொண்டிருக்கின்றன என்றால் லெந்த் 2 ஆகும் எனவே இது B இல் ஜெனரலைஸ் செய்யப்பட்ட 2 3 4 டிரீஇன் அடிப்படை ப்ராப்பர்ட்டி B டிரீ ஆகும் எனவே ரூட் இல்லாத ஒவ்வொரு நோட் யும் ஒரு லீப் லெவல் n 2 முதல் n சில்ரன் களுக்கு இடையில் உள்ளது லீப் நோட் க்கு 2 முதல் n 1 மதிப்பு உள்ளது ரூட் ஒரு லீப் இல்லையென்றால் அதற்கு குறைந்தது 2 சில்ரன் கள் உள்ளனர் வேர் ஒரு லீப் என்றால் டிரீ த்தில் வேறு எந்த நோட் களும் இல்லை என்றால் அது 0 முதல் n 1 வரை மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் அவை மிகவும் வெளிப்படையானவை எனவே நேச்சுரலி ஒரு பொதுவான நோட் இப்படி இருக்கும் அங்கு பாயின்டர்கள் மற்றும் கீ மதிப்புகள் மாறி மாறி ஒரு பாயின்டர் P 1 உடன் தொடங்கி பின்னர் கீ K 1 மற்றும் பலவற்றில் P n இல் ஒரு பாயின்டுடன் முடிவடையும் சேர்ச் கீ கள் கண்டிப்பாக ஆர்டர் செய்யப்பட்ட K1 K2 Kn 1 இவை 2 3 4 டிரீகளுக்கு நாம் பார்த்த பேக்ட் கள் ஆகும் எனவே ஒரு லீப் நோட் க்கு சேர்ச் கீ உடன் பைல் ரெக்கார்ட் ஐ பாயின்டர் செய்கிறது மற்றும் Li மற்றும் Lj மற்றும் i j ஆகிய இரண்டு லீப் நோட் கள் இருந்தால் Li Lj சேர்ச் முக்கிய கீ கள் ஆகும் எனவே இது 2 3 4 டிரீ த்தில் நாம் கண்ட அடிப்படை ஆர்டர் முறை இதுதான் லீப் அல்லாத நோட் க்கு ஜெனரலைஸ் செய்யப்படுகிறது இதேபோல் P1 a K1 1 ஐ பாயின்ட் செய்யும் சப்டிரீயில் உள்ள அனைத்து சேர்ச் கீ களும் பின்னர் Pn பாயின்ட் கள் Kn 1 ஆக இருக்கும் மற்ற சந்தர்ப்பங்களில் அவை பாயின்டர்கள் இடையே இருக்கும் இரண்டு காண்ஸிகியூட்டிவ் கீ களுக்கு இடையில் உள்ளன எனவே இது ஒரு எளிய கேஸ் இன் எடுத்துக்காட்டு இது n 6 ஆகும் எனவே இன்டர் நோட் லிங்க் கள் பாயின்டர்கள் மூலம் செய்யப்படுவதால் லாஜிக்கலி "logically" க்ளோஸ் செய்த மாடியுல் கள் பிசிக்கலி "physically" க்ளோஸ் ஆக இல்லை எனவே இது ஒரு கீ ஐடியா B டிரீ B treeஐ பற்றி ஒரு முக்கிய அப்சர்வேஷன் உள்ளது எனவே 2 நோட் கள் லாஜிக்கலி "logically" க்ளோஸ் ரெக்கார்ட் கள் ஆக்சுவலி பிசிக்கலி "physically" க்ளோஸ் ஆக இருக்காது ஏனென்றால் பாயின்டர்கள் ஆக்சுவலி மதிப்புகளின் ஆர்டர் யின் அடிப்படையில் க்ளோஸ்னஸ் ஐ வரையறுக்கின்றன எனவே பி டிரீB tree இல் ரிலேட்டிவிலி குறைந்த எண்ணிக்கையிலான லெவல் கள் உள்ளன அந்த லெவல் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே என்ன நடக்கும் ரூட்டுக்குக் கீழே உள்ள லெவல் குறைந்தபட்சம் இரண்டு மதிப்புகளைக் கொண்டிருந்தால் அதற்குக் கீழே மதிப்புகள் n 2 இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு நோட் ஐயும் குறைந்தது ஹாப் பீல்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நோட் யிலும் நாம் n லிங்க் களுக்கு n 2 லென்த் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் அது n 2 லிங்க் ஐ காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது எனவே அடுத்த லெவல் n 2 ஆகவும் அடுத்த லெவல் க்கு 2 n 2 n 2 ஆகவும் உள்ளது எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழே செல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடிப்படையில் n 2 பேக்டர் மூலம் அதிகரிக்க முடியும் இது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது வெறுமனே லெவல் களின் எண்ணிக்கை அல்லது ஹைட் லாக் K base பேஸ் n 2 க்கு ரெக்கார்ட் செய்கிறது அங்கு K ஒரு நம்பர் மற்றும் சேர்ச் கீ மதிப்புகள் டிரீஇல் இருக்கும் எனவே பெரிய முடிவு இந்த மதிப்பு எனவே பெரிய நோட் சைஸ் க்கு ஹைட் சிறியது எனவே நீங்கள் இன்சர்ட் செய்யும் நம்பர் செய்ய வேண்டிய ஆக்சஸ் ஆப்பரேஷன் களை அறிவீர்கள் எனவே இன்சர்ட் மெயின் பைல் இல் டெலிட் செய்தல் ஆகியவை திறமையாகக் கையாளப்படலாம் ஏனெனில் நீங்கள் இப்போது பார்த்தபடி இன்டெக்ஸ் ஐ லாகிர்தமிக் டைம் இல் ரீஸ்ட்ரக்சர் செய்ய முடியும் எனவே சேர்ச் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் 2 3 4 டிரீகளில் நீங்கள் செய்தவற்றின் எக்ஸ்டென்ஷன் இது எனவே அல்கோரிதம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நான் அதைத் ஸ்கிப் செய்வேன் ஏனென்றால் இதை நாங்கள் ஏற்கனவே விரிவாகச் செய்துள்ளோம் இப்போது நாங்கள் இன்றோடியுஸ் செய்தவை டூப்ளிகேட் duplicateகள் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தேன் எனவே கீ கள் கண்டிப்பான ஆர்டர் ஐ பின்பற்றுகின்றன ஆனால் காண்ஸிகியூட்டிவ் கீ களுக்கு இடையில் இக்குவாலிட்டி ஐ நீங்கள் அனுமதித்தால் முழு அசம்சன் னும் நன்றாக இருக்கும் ஆனால் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் பல கீ கள் ஈக்குவல் ஆக இருக்கும் அது நடந்தால் நீங்கள் இரண்டு லீப் நோட் களில் இருக்கும் அதே கீ ஐ பயன்படுத்த வேண்டும் மேலும் பேரன்ட் க்கும் அதே லீப் நோட் மற்றும் அதே மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே அத்தகைய டூப்ளிகேட் duplicateகளின் விஷயத்தில் செய்வதற்கு சேர்ச் ஐ செய்வதற்கான நடைமுறையை சிறிது மாற்றியமைக்க வேண்டும் மற்றும் அனைத்து மதிப்புகளையும் பிரின்ட் செய்வதாக கூறலாம் எனவே நீங்கள் அந்த வழியாக செல்லலாம் எனவே பைல் இல் ஒரு முக்கிய சேர்ச் கீ கள் இருந்தால் ஆக்சுவலி காஸ்ட் என்னவென்று பார்ப்போம் பின்னர் டிரீ இன் ஹைட் லாக் Kn 2 ஐ விட அதிகமாக இல்லை இது நோட் ஒவ்வொன்றிற்கும் எனவே நோட் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இப்போது மீண்டும் 2 3 4 டிரீலிருந்து நகர்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறேன் இது மெம்மரி டேட்டா ஸ்ட்ரக்சர் இல் எக்ஸ்டர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர் க்கு இருந்தது எனவே எங்கள் முக்கிய காஸ்ட் டிஸ்க் ஆக்சஸ் எனவே இந்த நோட் சைஸ் ஐ நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் நாங்கள் நோட் சைஸ் ஐ மிகச் சிறியதாக மாற்றினால் அதிகமான நோட் கள் இருக்கும் மேலும் ஒவ்வொரு நோட் ஐயும் ஆக்சஸ் செய்ய வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் பார்க்க முடியும் எனில் இது லாக் n 2 ஆகும் எனவே n ஐ பெரிதாக்குவதன் மூலம் நாம் பயனடைகிறோம் n இந்த லாக் மதிப்பு அல்லது ஹைட் குறைவாக இருக்கும் ஆனால் நான் n தன்னிச்சையாக பெரியதாக மாற்ற முடியுமா பின்னர் n ஒரு டிஸ்க் பிளாக் க்கு பொருந்தாது எனவே அதை டிஸ்க் இல் இருந்து மெம்மரி க்கு ஒரு ஆக்சஸ் இல் ஆக்சஸ் செய்ய முடியாது எனவே டிஸ்க் பிளாக் ஐ போலவே நோட் யையும் உருவாக்குவது வழக்கமாக இருக்க விரும்புகிறோம் இது பொதுவாக 4 கிலோபைட் அல்லது 8 கிலோபைட் என்று சொல்லப்படுகிறது எனவே அது ஒரு சைஸ் என்றால் அது n ஆக இருக்கும் பொதுவாக 100 ஐச் சுற்றி இருக்கும் ஏனென்றால் 4 கிலோபைட்டுகள் மொத்த இடமாகும் மேலும் இன்டெக்ஸ் என்றி க்கு 40 பைட்டுகள் இது மிகவும் பொதுவானது என்று நான் கருதினால் n சுமார் 100 ஆக இருக்கும் எனவே எனது இன்டெக்ஸ் பைல் இல் ஆக்சுவலி 1 மில்லியன் சேர்ச் கீ கள் உள்ளன என்று நான் கருதினால் 1 மில்லியன் பேஸ் 100 க்கு 250 தேவைப்படும் 1 மில்லியன் லாக் 1 மில்லியன் பேஸ் 50 க்கு சுமார் 4 நோட் ஆக்சஸ் கள் ஒரு லுக்அப் டேபிள் இல் உள்ளது எனவே எனவே பைனரி பேலன்ஸ் செய்யப்பட்ட பைனரி டிரீ உடன் இதை வேறுபடுத்தினால் அது அதிசயமாக வேகமாக இருக்கும் இது மில்லியன் பேஸ் 2 ஆக இருக்கும் இது 20 நோட் களாக இருக்கும் இந்த பார்வைக்கு 20 டிஸ்க் ஆக்சஸ் களை ஆக்சஸ் செய்யும் எனவே பி டிரீB tree விரும்பப்படுவதற்கான முக்கிய காரணம் இதுதான் அதோடு கூட ஒரு டேபிள் இல் நீங்கள் இரண்டு மில்லியன் ரெக்கார்ட் களை வைத்திருக்கும்போது சேர்ச் க்கான மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான நோட் ஆக்சஸ் களுடன் நீங்கள் ஆக்சுவலி நிர்வகிக்கலாம் இது அடுத்த இரண்டு ஸ்லைடுகளில் அல்கோரிதம் களின் ரியலைசேஷன் ஆகும் பி டிரீகளை எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது பற்றி நான் டிஸ்கஸ் செய்தேன் இன்சர்ட் மற்றும் டெலிட் செய்தல் பிராசஸ் பற்றி பேசினேன் பிரசெண்டேஷன் இல் நான் அவற்றைத் தவிர்ப்பேன் ஏனென்றால் 2 3 4 டிரீஇன் அடிப்படையில் டெப்த் மற்றும் இன்சர்ட் செய்யும் பிராசஸ் ஐ பற்றி நாங்கள் டிஸ்கஸ் செய்திருப்பதால் இங்கே உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இது ஒரு ஜெனரலைஸ் பிரேம்ஒர்க் இல் உள்ளது ஆனால் அதைப் பின்பற்றுகிறது நோட் ஸ்பிளிட்டிங் செய்தல் மற்றும் 2 3 4 டிரீஇன் விஷயத்தில் நீங்கள் 2 முதல் 3 மற்றும் 3 முதல் 4 நோட் வரை இங்கே செல்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நோட் ஐயும் பாதி நிரப்பப்பட்டிருப்பதை எப்போதும் உறுதிசெய்கிறீர்கள் ஏனென்றால் n 2 மினிமம் ரிக்குயர்மென்ட் ஆகும் எனவே ஒரு நோட் புள் ஆகும்வரை வரை அதைச் இன்சர்ட் செய்து கொண்டே இருங்கள் அது புள் ஆகும்போது நீங்கள் அதை மேலும் இன்சர்ட் முடியாது அதைப் ஸ்பிலிட் செய்து இரண்டு நோட் களாகப் பிரிக்கவும் எனவே அவை ஒவ்வொன்றும் குறைந்தது பாதி நிரப்பப்பட்டிருக்கின்றன அது 2 3 4 டிரீ இன்சர்ட் ஐ பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எளிய லாஜிக் மற்றும் மீதமுள்ளவை ஆகும் எனவே இது முதல் அல்கோரிதம் ஆகும் நோட் ஐ ஸ்பிலிட்டிங் செய்வதற்கான ஸ்ட்ராடஜி ஐ நாங்கள் இங்கே காண்பித்திருக்கிறோம் இது நீங்கள் டிஸ்கஸ் செய்ததை நான் அறிந்திருக்கிறேன் ஸ்பிலிட் செய்யும்போது மிடில் எலிமெண்ட் ஐ புறப்பகேட்டின் செய்வதற்கான அதே கருத்து இங்கே தொடர்கிறது அடுத்தது இங்கே B டிரீB treeஇன் அடிப்படையில் காட்டப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட கீ ஐ இன்சர்ட் செய்வதற்கு முன்னும் பின்னும் நீங்கள் அந்த வழியாகச் சென்று உங்களை கன்வின்ஸ் செய்து கொள்ளலாம் அல்கோரிதம் இல் இன்னும் சில ஸ்டெப் கள் உள்ளன தயவுசெய்து அவற்றை கவனமாக சென்று புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் முழு பிராசஸ் ஐயும் பின்னர் இது மிகவும் cryptic சூடோகோட் இல் எழுதப்பட்ட பேசிக் அல்கோரிதம் ஆகும் நீங்கள் புக் ஐ ஆக்சுவலி குறிக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் ஏனெனில் முழு சூடோகோட் டையும் படித்து அல்கோரிதம் ஐ நன்கு புரிந்துகொண்டு எடுத்துக்காட்டுகள் மூலமாகவும் செயல்படலாம் இதேபோல் பி டிரீB tree இல் டெலிசன் செய்வதற்கான எடுத்துக்காட்டுகள் எனவே சீனிவாசனை டெலிசன் செய்வதற்கு முன்னும் பின்னும் டிரீகள் காட்டப்படுகின்றன பின்னர் நாம் அதை டெலிட் செய்தால் இப்போது ஸ்பிளிட் க்கு மாறாக அமையும் இப்போது நான் நோட் களை மெர்ஜிங் செய்யலாம் இது இங்கே காண்பிக்கப்படும் டெலிசன் இல் இன்னும் சில ஸ்டெப் கள் உள்ளன தயவுசெய்து அவற்றின் வழியாகச் சென்று இதைச் செய்யுங்கள் அவை இருக்கக்கூடாது அவை 2 3 4 டிரீஇன் பேக்ரவுண்ட் ஐ புரிந்துகொள்வதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது எனவே டெலிசன் இல் கூடுதல் ஸ்டெப் கள் எனவே பிராசஸ் அல்காரிதமிக் ஸ்டெப் களின் அடிப்படையில் செய்யப்படுகிறது டெலிசன் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனவே இவை அனைத்தும் இங்கே விரிவாக உள்ளன எனவே பி ட்ரீ B tree பைல் ஆர்கனைசேஷன் டீகிரடேசன் ப்ராப்ளம் ஐ கவனித்துக்கொள்கிறது இன்டெக்ஸ் பைல் களைப் பொறுத்தவரையில் இன்டெக்ஸ் பைல் களை ஸ்டோரிங் செய்வதற்கான இன்டெக்ஸ் சீக்கொன்சியல் ஆக்சஸ் மெத்தட் போன்ற பியூர் ஆர்டர் செய்யப்பட்ட இன்டீஸஸ் களை பயன்படுத்தலாம் எனவே அது இப்போது கவனிக்கப்படுகிறது மற்றும் டேட்டா பைல் டீகிரடேசன் ப்ராப்ளம் கூட B டிரீ B tree ஆர்கனைசேஷன் பயன்படுத்துவதன் மூலம் தீர்க்க முடியும் எனவே இன்டெக்ஸ் ஐ மெயின்டெயினிங் செய்வதற்கு உண்மையான டேட்டா பைல் மற்றும் பி டிரீ B treeபைல் ஆர்கனைசேஷன் இல் உள்ள லீப் நோட் கள் ஆகிய இரண்டிற்கும் இது பயன்படுத்தப்படலாம் எனவே நீங்கள் இறுதியாக ரெக்கார்ட் களை வைத்திருக்கிறீர்கள் லீப் நோட் கள் ரெக்கார்ட் கள் என்பதால் இன்னும் பாதி நிரம்பியிருக்க வேண்டும் ஆனால் ரெக்கார்ட் கள் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ரெக்கார்ட் களை விட பெரியதாக இருப்பதால் சேமிக்கக்கூடிய ரெக்கார்ட் களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் லீப் நோட் இன்சர்ட் மற்றும் டெலிட் செய்தல் ஆகியவை B டிரீB tree க்கு இன்டெக்ஸ் பைல் இல் உள்ளதைப் போலவே ஹேண்டில் செய்யப்படுகின்றன எனவே இங்கே நாம் அதை விளக்குகிறோம் எனவே இதுவரை நாங்கள் முழு பி டிரீB treeஐயும் இன்டெக்ஸ் பைல் ஆர்கனைசேஷன் இன் அடிப்படையில் விளக்கவில்லை நாங்கள் டேட்டா பைல் இல் அதையே செய்ய முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம் லீப் லெவல் இல் மட்டுமே நீங்கள் டேட்டா ரெக்கார்ட் களை மெயின்டனன்ஸ் செய்து வைத்திருக்க வேண்டும் எனவே இது B டிரீ ஆர்கனைசேஷன் இன் சில இன்ஸ்டன்ஸ் களைக் காட்டுகிறது எனவே ரெக்கார்ட் இடமாற்றம் மற்றும் இரண்டாம் லெவல் இன்டெக்ஸ் க்கு வேறு சில சிக்கல்கள் உள்ளன ஒரு ரெக்கார்ட் அனைத்து இரண்டாம் லெவல் இன்டெக்ஸ் களையும் நகர்த்தினால் ரெக்கார்ட் பாயின்டர்கள் சேமித்து வைக்கும் பி டிரீ பைல் அமைப்பில் நோட் ஸ்பிளிட் களை புதுப்பிக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்வது இரண்டாம்லெவல் இன்டெக்ஸ் இல் ரெக்கார்ட் பாயின்டர்க்கு பதிலாக பிரைமரி இன்டெக்ஸ் சேர்ச் கீ யைப் பயன்படுத்துகிறோம் எனவே இரண்டாம் லெவல் இன்டெக்ஸ் இல்நாம் ஆக்சுவலி நேரடி ரெக்கார்ட் பாயின்டர் வைக்கவில்லை பிரைமரி இன்டெக்ஸ் இன் சேர்ச் கீ ஐ வைத்திருக்கிறோம் மேலும் பிரைமரி இன்டெக்ஸ் ஐ மிகவும் திறமையாக தேட முடியும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே என்ன நடக்கிறது என்பது இரண்டாம் லெவல் இன்டெக்ஸ் இல் நீங்கள் ஒரு ரெக்கார்ட் க்கு நேரடியாக ஒரு பாயின்டர் கிடைக்கவில்லை என்பதைக் கண்டுபிடிக்க முடிந்தது ஆனால் நீங்கள் சேர்ச் கீ ஐ பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் பிரைமரி இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தலாம் மற்றும் ஆக்சுவலி அதற்குச் செல்லலாம் ஆனால் அதனுடன் நீங்கள் வெவ்வேறு இரண்டாம் லெவல் இன்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர் களை ரிகுயர்ர்மெண்ட் யிலிருந்து விடுபடுகிறீர்கள் மற்றும் பல ரெக்கார்ட் ரீலொகேஷன் ப்ராப்ளம் களில் சிக்கிக் கொள்கிறீர்கள் உங்கள் இன்டெக்ஸ் முறையும் சரத்தின் பிற இஸ்யூ களை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கலாம் உங்கள் மாறி நீள சரம் மாறக்கூடிய விசிறிகளாக இருக்கும் கீ களாக இருக்கலாம் எனவே சரத்துடன் குறியீட்டைக் கையாள்வதில் பொதுவான மூலோபாயம் முன்னொட்டு சுருக்கம் எனப்படும் ஒரு டைப் யான செயலைச் செய்வது எனவே சரங்களுக்கு இடையில் வேறுபடுத்தக்கூடிய குறுகிய முன்னொட்டு எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே உங்களிடம் சிலாஸ் மற்றும் சில்பர்ஸ்காட்ஸ் இருந்தால் சில்ப் இந்த இரண்டிற்கும் இடையில் பிரிக்கும் சரமாக இருக்கும் என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் எனவே சில்பர்ஸ்காட்ஸுடன் சில்ப் பொருந்தும் ஆனால் முதல்வருடன் பொருந்தாது எனவே அதையும் மீறி நீங்கள் பார்க்கத் தேவையில்லை சப்ட்ரீ I இல் உள்ள உள்ளீடுகளை வேறுபடுத்துவதற்கு போதுமான எழுத்துக்களை நாம் வைத்திருக்க முடியும் முக்கிய மதிப்புகள் மற்றும் லீப் நோட் யின் கீ கள் மூலம் பொதுவான முன்னொட்டுகளைப் பகிர்வதன் மூலம் சுருக்கலாம் எனவே இது மிகவும் பொதுவான ஒரு ஸ்ட்ராடஜி அடுத்ததாக B டிரீ இன்டெக்ஸ் பைல் ஐ விரைவாகப் பார்ப்போம் இது B டிரீற்கு இடையிலான அடிப்படை வேறுபாடு மற்றொரு மாற்று சாத்தியமாகும் B டிரீ சேர்ச் முக்கிய மதிப்புகளை ஒரு முறை மட்டுமே தோன்ற அனுமதிக்கிறது நீங்கள் B டிரீB tree இல் நினைவில் வைத்திருந்தால் உங்கள் சேர்ச் முக்கிய மதிப்புகள் ஒரு இன்டேனல் லோட் இல் நிகழும் இடத்தில் பல நோட் லெவல் களிலும் நிகழ்கிறது B B டிரீ அதை அனுமதிக்காது சேர்ச் கீ அல்லாத லீப் நோட் கள் பி டிரீஇல் வேறு எங்கும் தோன்றாது எனவே அவ்வாறு செய்யாவிட்டால் நேச்சுரலி இந்த கீ க்காக நாம் கண்டறிந்த உண்மையான ரெக்கார்ட் மதிப்பு எப்போது இருக்கும் என்பதுதான் கொஸ்டியன் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது நோட் யிலேயே உள்ளது இது கீ யுடன் சேர்ந்து மற்றொரு பீல்ட் ஐ அறிமுகப்படுத்துகிறது உண்மையான ரெக்கார்ட் க்கான பாயின்டர் எனவே உங்களால் முடிந்தவரை இங்கே பார்க்க முடிந்தால் எங்களை திரும்பப் பெறுவோம் எனவே நீங்கள் பார்க்க முடியும் என இது B டிரீ B treeநோட் யின் பொதுவான ஸ்ட்ரக்சர் ஆகும் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது கீ உடன் தனித்தனி பாயின்டர்கள் வைக்கிறோம் இது அந்த கீ யின் டேட்டா ஐ ஆக்சுவலி B டிரீ B tree இன் உண்மையான ரெக்கார்ட் க்கான பாயின்டர்ஆக இருக்கும் ஏனெனில் இது முந்தைய B டிரீ இன் அனைத்து ரெக்கார்ட் களும் ஆகும் இறுதியாக லீப் லெவல் நோட் களின் அடிப்படையில் தோன்றும் அவை அவற்றின் பாயின்டர்கள் லீப் லெவல் இல் வந்துள்ளன அதேசமயம் இங்கே சேர்ச் கீ இன் ஸ்ட்ரக்சர் இல் மீண்டும் மீண்டும் இல்லை எனவே அவர்கள் எங்கிருந்தாலும் வருகிறார்கள் எனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறேன் எனவே இதை நீங்கள் கவனமாகப் பார்த்தால் எனவே நீங்கள் பார்த்தது ஒரு பி டிரீB tree எனவே மொஸார்ட் இங்கே நடந்தது என்பதை நீங்கள் காணலாம் இது இங்கேயும் நடந்தது இது லீப் லெவல் எனவே இங்கிருந்து ஆக்சுவலி நீங்கள் மொஸார்ட்டுக்கான ரெக்கார்ட் க்கு பாயின்டர்கள் பெறுவீர்கள் இதேபோல் ஐன்ஸ்டீன் இங்கே நடக்கிறது அது இங்கே நடக்கிறது சீனிவாசன் இங்கே நடக்கிறது ஆகவே இதற்கு நேர்மாறாக பல முறை நடக்கிறது ஒரு பி டிரீ பிரதிநிதித்துவம் ஐன்ஸ்டீன் அது நடந்தால் அதனுடன் ஐன்ஸ்டீனின் ரெக்கார்ட் க்கான பாயின்டர்உள்ளது பிராண்டுகள் இருந்தால் அதனுடன் இங்கே நடக்கும் பிராண்டுகளின் ரெக்கார்ட் உள்ளது மற்றும் ஐன்ஸ்டீன் டிரீ வேறு எங்கும் நடக்காது எனவே ஐன்ஸ்டீனின் இரண்டாவது இன்ஸ்டன்ஸ் அல்லது பி டிரீஇல் மொஸார்ட்டின் இந்த இன்ஸ்டன்ஸ் உங்களிடம் இல்லை எனவே நேச்சுரலி பி டிரீ செய்யும் அடிப்படை ஆப்டிமைசேஷன் இதுதானா எனவே இது தொடர்புடைய B டிரீB treeஐ விட குறைவான குறிப்புகளைப் பயன்படுத்தக்கூடும் என்பது நன்மைகள் சில நேரங்களில் லீப் நோட் ஐ அடைவதற்கு முன்பே சேர்ச் கீ ஐ மதிப்புகளை கண்டறிய முடியும் எனவே சேர்ச் திறமையாக இருக்கக்கூடும் ஆனால் இது நிறைய குறைபாடுகளைக் கொண்டுள்ளது ஏனென்றால் என்ன நடக்கிறது எல்லா சேர்ச் கீ மதிப்புகளிலும் சிறிய பிராக்சன் ஆக்சுவலி ஆரம்ப லீப் அல்லாத நோட் கள் பெரியதாகக் காணப்படுகின்றன இப்போது உங்களிடம் டேட்டா ற்கும் பாயின்டர்கள் இருப்பதால் பேன் குறைகிறது அதாவது உங்களிடம் இருக்கும் சில்ரன் களின் எண்ணிக்கை குறைகிறது எனவே நீங்கள் ஒரு நன்மையைப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்றாலும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் லீப் க்குச் செல்ல வேண்டியதில்லை ஆனால் உங்கள் பேன் குறைவாக இருப்பதால் நீங்கள் பே ஆப் செய்கிறீர்கள் எனவே நேச்சுரலி உங்கள் பேன் குறைவாக கிடைத்தால் டிரீ அதிக டெப்த் ஐ கொண்டுள்ளது இப்போது நீங்கள் ஒவ்வொரு நோட் லும் குறைந்த எண்ணிக்கையிலான சில்ரன் களை வெளியேற்ற முடியும் எனவே இது அதிக டெப்த் ஐ கொண்டுள்ளது எனவே இறுதியில் உங்கள் காஸ்ட் அதிகரிக்கிறது நேச்சுரலி டெலிட் செய்தல் இன்சர்ட் கள் B டிரீ ஐ விட காம்ப்ளிகேட் ஆனது மற்றும் செயல்படுத்துவது மிகவும் கடினம் எனவே பொதுவாக பி டிரீஇன் நன்மைகள் தீமைகளை விட அதிகமாக இல்லை எனவே நீங்கள் B டிரீகளைப் பயன்படுத்துவது மிகவும் அடிக்கடி இல்லை ஆனால் அவை சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அது மிகவும் பொதுவான விஷயம் அல்ல மேலும் டேட்டா பைல் மற்றும் இன்டெக்ஸ் பைல் ஸ்டோரேஜ் ற்கும் B டிரீ B tree உடன் ஒட்டிக்கொள்கிறோம் எனவே இந்த மாடியுல் யில் டேட்டாபேஸ் இன் பிர்சிஸ்டன்ட் ஸ்டோர் இன் நோக்கத்திற்காக பி இன்டெக்ஸ் B index பி டிரீB tree இன்டெக்ஸ் பைல் களின் டிசைன் ஐ ஆழமாகப் புரிந்துகொண்டுள்ளீர்கள் மேலும் பி டிரீ B tree எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆக்சஸ் ஆப்பரேஷன் கள் பற்றிய முழு டிஸ்கஷன் ஐயும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இன்சர்ட் டெலிட் செய்தல் B டிரீ இல் செய்யப்படுகிறது கடைசி மாடியுல் இல் 2 3 4 டிரீம் டிஸ்கஸ் செய்யப்பட்டது இதற்கான எளிய மெம்மரி டேட்டா ஸ்ட்ரக்சர் ற்கு இணையாக அவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளேன் எனவே பி டிரீB treeஇன் இன்சர்ட் செய்தல் டெலிட் செய்தல் பிராசஸ் களைச் சோல்லும்போது நீங்கள் பின்தொடர்வதில் சிரமம் இருந்தால் நீங்கள் 2 3 4 டிரீக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு எளிய சிட்டுவேஷன் அது ஏற்படக்கூடும் அதைப் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் B ட்ரீ B tree அல்காரிதத்தில் உள்ள குறிப்பிட்ட பாயின்ட் களுக்கு திரும்பி வருகிறீர்கள் மேலும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் புரிந்துகொள்ள நீங்கள் 2 3 4 டிரீஐ குறிப்பிடும்போது B டிரீB treeஇன் விஷயத்தில் அனைத்து நோட் டைப்களும் ஒரே மாதிரியானவை என்பதையும் அடிப்படைத் தேவை என்பது ஒவ்வொரு நோட் ஐம் நிச்சயமாக தவிர பாதி முழுதும் இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் ரூட் மற்றும் கூடுதலாக பி டிரீ ஐ ஃபேமிலியரைஸ் ஆக்கியுள்ளோம் மற்றும் பி டிரீ மிகவும் சக்திவாய்ந்ததல்ல என்பதற்கான காரணம் அது போதுமான நன்மைகளைத் தரவில்லை எனவே பி டிரீB treeஇன் இடத்தில் அதைப் பயன்படுத்த விரும்புகிறோம்